எனவே இந்த பகுதி வகைக்கெழு சமன்பாட்டை இங்கே தீர்க்கலாம் இந்த பகுதி வகைக்கெழு சமன்பாட்டைத் தீர்க்கவும் எனவே என்னிடம் உள்ளது என்ன எனவே இனிமேல் நான் எனது பகுதி வகைக்கெழு சமன்பாட்டை P E எனக் குறிக்கப் போகிறேன் எனவே PDE கள் பகுதி வகைக்கெழு சமன்பாட்டைக் குறிக்கின்றன லேப்லாஸ் சமன்பாடு என்று அழைக்கப்படுவது என்னிடம் உள்ளது எனவே லேப்லாஸ் சமன்பாடு என்றால் என்ன டிரிக்லெட் நிபந்தனையுடன் கூடிய ஒரு லேப்லாஸ் சமன்பாடு எனவே இந்த வடிவத்தின் சமன்பாடு என்னிடம் உள்ளது இது y 0 முதல் முடிவிலி வரை மற்றும் −∞ x ∞ தளத்தின் பாதிக்கு மேல் தீர்க்கப்பட வேண்டிய சமன்பாடு ஆகும் மேலும் இது ஒரு எல்லை மதிப்பு கணக்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால் இங்கே நேர வகைக்கெழு இல்லை எனவே எனக்கு இரண்டு எல்லை நிபந்தனைகள் தேவை எனவே எனது எல்லை நிபந்தனைகளைப் பற்றி நான் பேசப்போகிறேன் எல்லை நிபந்தனைகள் மற்றும் அதை B C S ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளபடி எனக் குறிக்கவும் எனது எல்லை நிபந்தனைகள் பின்வருமாறு B C S எனவே இந்த தீர்வு என்ன சொல்கிறது என்றால் yஎன்பது 0க்கு சமமான மேற்பரப்பில் நீங்கள் தீர்வின் குறிப்பிட்ட மதிப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் உங்கள் மாறிகள் முடிவிலிக்குச் செல்லும்போது தீர்வு சிதைந்துவிடும் உங்கள் தன்னிச்சையான மாறிகள் முடிவிலிக்குச் செல்கின்றன எனவே தொலைதூரத்தில் அல்லது y 0க்கு சமமான தொலைவில் தீர்வு 0 வாகச் சிதைகிறது எனவே இந்த லேப்லாஸ் சமன்பாட்டிற்கான தீர்வைக் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம் நான் மாறி xஐப் பொறுத்து ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே என்னிடம் இரண்டு தன்னிச்சையான மாறிகள் x மற்றும் y உள்ளன இந்த கேள்வி எந்த மாறிக்கு நான் ஃபோரியர் உருமாற்றத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதால்தான் சரியா எனவே x எதிர்மறை முடிவிலியிலிருந்து முடிவிலிக்கு மாறுபடுவதை நீங்கள் காணலாம் அதே நேரத்தில் yக்கு நம்மிடம் எதிர்மறை அல்லாத மதிப்புகள் மட்டுமே உள்ளன எனவே மாறி x ஐப் பொறுத்து மாறி f க்கு ஃபோரியர் உருமாற்றத்தைப் பயன்படுத்துவது இயற்கையானது எனவே இது எனது சமன்பாடு A இது எனது நிபந்தனை B மற்றும் இது எனது நிபந்தனை C என்று சொல்லலாம் எனவே எனது A பின்வருவனவற்றையாகக் குறைகிறது எனவே u இன் ஃபோரியர் உருமாற்றம் பின்வருமாறு குறிக்கப்படுகிறது என்று நான் கூறுகிறேன் எனவே எனது A பின்வருமாறு குறைக்கப்படுகிறது எனவே நான் ஃபோரியர் உருமாற்றத்தை உபயோகப்படுத்தினால் மற்றும் ஃபோரியர் உருமாற்றத்தின் முடிவுகளுக்காக வகைக்கெழுவைப் பயன்படுத்தினால் நான் பெறுவது எனது B ஃபோரியர் உருமாற்றத்தின் பயன்பாட்டில் பின்வருவதை கொடுக்கிறது ஆனால் சிறிய f இன் ஃபோரியர் உருமாற்றம் மற்றும் Cக்கு எனது ஃபோரியர் உருமாற்றத்தின் பயன்பாடு என்னிடம் கூறுகிறது y முடிவிலிக்குச் செல்லும்போது uk y 0 க்கு செல்கிறது எனவே இதைத் தீர்க்க என்னிடம் ஒரு சார்பு உள்ளது இது மேலே உள்ள இரண்டு நிபந்தனைகளுடன் பின்வரும் இரண்டு வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டைக் கொண்ட ஒரு ODE ஒரு சாதாரண வகைக்கெழு சமன்பாடு ஆகும் எனவே இதை எளிதில் தீர்க்க முடியும் மற்றும் எனக்குக் கிடைக்கும் தீர்வு u k y F exp | k | y y முடிவிலிக்குச் செல்லும்போது தீர்வு 0க்குச் செல்கிறது மற்றும் y 0க்குச் சமமாக இருக்கும்போது தீர்வு u k y என்பது f என்று ஆவதைக் கவனியுங்கள் எனவே இது இரு எல்லை நிபந்தனைகளையும் பூர்த்திசெய்கிறது மேலும் இது இந்த ODE க்கு தீர்வு என்பதை நீங்கள் சரிபார்க்க முடியும் எனவே இந்த சார்பிற்குத் தலைகீழ் உருமாற்றத்தை நான் பயன்படுத்த வேண்டும் எனவே என்னிடம் எனவே என்னிடம் இருப்பதை நான் வேறு வழியில் எழுத வேண்டும் எனவே இந்த பெருக்கல் மூலம் நான் எதைக் குறிக்கிறேன் எனவே என் தீர்வு u இது இரண்டு ஃபோரியர் உருமாற்றத்தின் ஒரு பெருக்கல் என்பதால் எனது தீர்வு இந்த இரண்டு சார்புகளுடன் தொடர்புடைய தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தின் கன்வலுஷனாக இருக்கும் எனவே இது தொடர்புடைய இரு சார்புகளின் கன்வலுஷனாகும் இதற்கு நம்மிடம் F மற்றும் G என்ற ஃபோரியர் உருமாற்றங்கள் உள்ளன இப்போது என்னிடம் உள்ள கீழ்க்கண்ட g என்பது ஒன்றுமில்லை ஆனால் ஃபோரியர் தலைகீழ் உருமாற்றத்தைக் குறிக்கிறது எனவே தீர்வுக்கு வர இந்த கோவையை இங்கே பயன்படுத்தப் போகிறேன் ஆகவே u x y என்பது y என எளிமைப்படுத்திய பின் நான் பெறுவது இங்கு y என்பது எதிர்மறையானதல்ல என்று எனக்குத் தெரியும் எனவே இந்த சார்பு y f என்னவென்று நமக்குத் தெரியாததால் இங்கே இந்தத் தீர்வை விட்டுவிடலாம் இப்போது நம்மளால் முடிந்ததை சரிபார்க்கலாம் எனவே ux 0 க்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் சரிபார்க்கலாம் ux 0 உண்மையில் நமக்கு f ஐத் தருகிறதா அல்லது இல்லையா எனவே இது உண்மையா இல்லையா என்பதை சரிபார்க்கவும் எனவே அதைச் செய்ய நாம் y இன் வரம்பை நேர்மறை முடிவிலியிலிருந்து 0க்குச் செல்வதாக எடுத்துக்கொள்கிறோம் ஏனெனில் y எதிர்மறை அல்ல ஆகவே இந்த தொகையைத் திரும்பவும் எழுதுகிறேன் எனவே இது பின்வருமாறு ஆகிறது இப்போது இது டெல்டா ஆப் x மைனஸ் ஜீட்டாவின் டெல்டா சார்பு என்பதையும் காணலாம் எனவே y இன் வரம்பு 0விற்குச் செல்வதையும் கூடவே மேலும் இந்த சார்பு δx−ξ ஆக குறைவதையும் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே இறுதியாக எனது தொகை பின்வருமாறு குறைகிறது மற்றும் டெல்டா சார்பின் பண்பு மூலம் எதிர்மறை முடிவிலி முதல் முடிவிலி வரையிலான மதிப்பு ξ x ஆக இருக்கும்போது மட்டுமே பூஜ்ஜியமற்றது ஆகும் எனவே எனக்கு கிடைத்ததெல்லாம் இந்த தொகை f ஆகும் ஆகவே சரிபார்த்தல் செய்யப்ப்பட்டது எனவே இப்போது இந்த சார்பின் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளைப் பார்ப்போம் எனவே fஇன் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளைத் தேர்ந்தெடுத்து தீர்வு என்னவென்று பார்ப்போம் எனது f ஐ தேர்வு செய்கிறேன் என்று சொல்லலாம் எனவே இந்த ஹெவிசைட் சார்பா எனது f வழங்கப்பட்டால் இது ஒரு நிலையான ஹெவிசைட் சார்பு a − |x| சரியா எனவே அந்த விஷயத்தில் எனது தீர்வு u x y எனவே இப்போது இந்த தொகை வரையறுக்கப்பட்டதாக இருப்பதால் இதை மதிப்பீடு செய்யலாம் குறிப்பாக இந்த தொகை ஒன்றும் இல்லை ஆனால் அல்லது நாம் tan−1 க்கான சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் எனவே tan−1a − tan−1b எனக்கு பின்வரும் எளிமையான கோவையை அளிக்கிறது எனவேசம்பந்தப்பட்ட பதிலைப் பொருத்தவரை எனது ஆரம்ப எல்லை நிபந்தனையின் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் u x y க்கான பதிலைப் பெறுகிறேன் இப்போது நான் u மாறிலியாக இருக்கும் வளைவுகளைக் காண வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த விஷயத்தில் இதன் பொருள் இந்த கோவையின் tan தலைகீழை வைத்திருக்கிறேன் எனவே நான் இந்த கோவையை இங்கே பயன்படுத்துகிறேன் எந்த u மாறிலிக்கான வளைவு மாறிலி எனவே tan தலைகீழ் ஒரு மாறிலி என்னிடம் பின்வருவது இருந்தால் மட்டுமே அது ஒரு மாறிலி எனவே இது ஒரு மாறிலிக்குச் சமம் சரியா எனவே எனக்கு கிடைப்பது என்ன இதுவும் பின்வருவதற்குச் சமம் வர்க்கங்களை நிறைவு செய்த பிறகு இது ஒரு வட்டம் என்பதை நாம் சரிபார்க்கலாம் இது ஒரு வட்டம் சரியா எனவே u என்பது a என்ற மாறிலி ஆக இருக்கும் வளைவுகள் ஒரு வட்டம் எனவே இவை கணக்கிற்கான மட்ட வளைவுகள் இப்போது மற்றொரு நிகழ்வு என்னவென்றால் எனது f ஐ டெல்டா சார்பாகத் தேர்வுசெய்தால் நான் அந்த u வை மீண்டும் மாற்றுவதைக் காணலாம் எனவே இவை எந்த வகையிலும் கணக்கின் சில சிறப்பு நிகழ்வுகள் எனவே தொடர்ந்து மேலும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் எனவே தொகை வகையின் மற்றொரு எடுத்துக்காட்டு என்னிடம் உள்ளது ஆகவே என்னிடம் ஒரு தொகைச் சமன்பாடு உள்ளது எனவே கீழ்க்கண்ட வடிவத்தில் உள்ள இந்த தொகைச் சமன்பாட்டை நான் தீர்க்க வேண்டும் எனவே f க்கு நான் தீர்க்க வேண்டும் என்பதை கவனியுங்கள் எனவே f இங்கே தோன்றும் என்பதையும் f தொகையின் உட்புறத்தில் தோன்றும் என்பதையும் கவனியுங்கள் எனவே இந்த தொகைச் சமன்பாடுகளுக்கு நான் தீர்க்க வேண்டும் இந்த தொகை கன்வலுஷன் வகை என்பதையும் கவனியுங்கள் சரியா எனவே என்னிடம் இருப்பது என்னவென்றால் இதை நான் எனது f ஆகவும் இதை எனது g ஆகவும் தேர்வுசெய்தால் இது சரியாக நாம் முன்னர் விவரித்த கன்வலுஷன் வகை என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் எனவே இதன் பொருள் இது எனது சமன்பாடு 1 என்று நான் கூறினால் நான் தீர்வைப் பயன்படுத்த வேண்டும் ஃபோரியர் உருமாற்றத்தை 1க்குப் பயன்படுத்த வேண்டும் சரியா எனவே நான் f விற்கான முதல் வழக்கைப் பெறப் போகிறேன் அங்கு f என்பது சிறிய f இன் ஃபோரியர் உருமாற்றம் ஆகும் ஏற்கனவே கடந்த சில விரிவுரைகளில் இந்த சார்பின் ஃபோரியர் உருமாற்றம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இரண்டு ஃபோரியர் உருமாற்றங்களின் பெருக்கலை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இதை 1 என்று என அழைக்கிறேன் எனவே 1 பிரைமானது எனவே வலது புறம் என்ன என்பதை நாம் அறிந்தால் நாம் உடனடியாக தலைகீழ் உருமாற்றத்தை எடுத்து தீர்வு F ஐக் காணலாம் எனவே குறிப்பாக எனது f என்பது எனவே இப்போது சில குறிப்பிட்ட நிகழ்வுகளைப் பார்ப்போம் நான் கீழ்க்கண்டவாறு தேர்வு செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே அந்த நிகழ்வில் எனது g இன் ஃபோரியர் உருமாற்றம் G என்பது பின்வரும் கோவை ஆகும் ஆகவே பிரதியிட்டால் இது ஒரு சிறப்பு நிகழ்வு எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் இங்கு பிரதியிடுவதன் மூலம் இது எனது 2 என்று சொல்லலாம் நான் பின்வருவனவற்றைப் பெறுகிறேன் எனவே நான் அனைத்து எளிமைப்படுத்தல்களையும் செய்த பிறகு இது பின்வருவதற்குச் சமம் என்று நான் பெறுகிறேன் எனவே எச்ச தேற்றத்தைப் பயன்படுத்தி பதிலைக் கண்டுபிடிக்க முடியும் என்பதைக் கவனியுங்கள் மீண்டும் நமது சிக்கலான மாறிகளின் அடிப்படைக்குச் செல்வதன் மூலம் இந்த சார்பிற்கான விடை என்னவென்றால் நாம் மீண்டும் ஒரு அரை வட்ட வளைவைக் கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் வட்டப் பகுதியின் மீது தொகை இந்த தொகையின் இந்த இரண்டு மதிப்புகளின் வரம்பில் மறைந்துவிடும் என்பதைக் காண வேண்டும் மற்றும் என்னிடம் எஞ்சியிருப்பது உண்மையான தொகை மற்றும் எச்ச தேற்றத்தின் மூலம் பதிலைக் கண்டறிந்தால் அது பின்வருவனவற்றால் வழங்கப்படுகிறது ஆகவே இப்போது என்னிடம் இரண்டு வழக்குகள் உள்ளன என்று சொன்னால்எனவே நான் x நேர்மறை அல்லது x எதிர்மறை என்று வைத்திருக்க முடியும் சரியா இது அல்லது அது என்ற சூழ்நிலை எனது x நேர்மறையாக இருந்தால் எனவே அந்த நிகழ்வில் கான்டூரின் மேல் பாதிதளத்தில் உள்ள எச்சத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த நிகழ்வில் எனது எச்சம் அதுதான் எனவே இது பின்வரும் மதிப்பு k 3i இல் இருக்கும் ஸ்லைடைப் பார்க்கவும் இதை நான் k 3i என்பதன் காரணியாகக் கொள்ளலாம் என்பதைக் கவனியுங்கள் சரியா எனவே எனக்கு நேர்மறையான மூலத்தைக் கொடுக்கும் காரணி எச்சத்திற்கு பங்களிக்கும் ஒன்றாகும் மேலும் நான் எச்சத்தை கணக்கிடுகிறேன் நான் அந்த f ஐப் பெறுகிறேன் எனவே இது f ஆக இருக்கும் எனவே f ஏனெனில் இது x இல் மதிப்பிடப்படுகிறது எனவே f என்பது அனைத்து எளிமைப்படுத்தல்களையும் செய்தபின்னர் மீண்டும் இது மற்றொரு மூலம் K 3i இல் உள்ள எச்சத்தை மதிப்பிடுவதன் மூலம் இருக்கும் ஏனெனில் கான்டூர் அமைந்திருக்கும் நான் கான்டூர் சி ஆர் ஸ்லைடில் படத்தைப் பார்க்கவும் பற்றி பேசுகிறேன் எனவே இந்த இரண்டு முடிவுகளையும் நான் இணைத்தால் அதற்கான பதிலை நான் பின்வருமாறு பெறப்போகிறேன் எனவே இந்த கணக்கிற்கு இதுதான் எனது பதில் ஆகவே தொடர்கையில் மற்றொரு நிகழ்வை பார்ப்போம் அங்கே இந்த லேப்லாஸ் சமன்பாட்டை மீண்டும் பார்க்கிறேன் இது பின்வரும் சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது எனவே இது இரண்டு பரிமாணங்களின் லேப்லாஸ் சமன்பாடு மற்றும் மீண்டும் எனது x ஐ −∞ x ∞ இலிருந்து மற்றும் 0 இலிருந்து ∞ வரை வேறுபடுமாறு தேர்ந்தெடுக்கிறேன் எனவே y என்பது எதிர்மறையானது மற்றும் x என்பது எந்தவொரு மதிப்பையும் எடுக்கக் கூடியது இந்த நேரத்தில் எனது எல்லை நிபந்தனைகளை பின்வரும் வடிவத்தில் தேர்வு செய்கிறேன் எனவே குறிப்பாக இந்த எல்லை நிபந்தனையை நியூமன் எல்லை நிபந்தனைகள் என்று அழைக்கிறோம் எனவே என்னிடம் ஒரு எல்லை நிபந்தனை இருக்கும்போது இதில் வகைக்கெழு குறிப்பிடப்பட்டிருக்கும் இது எல்லையில் குறிப்பிடப்பட்ட மதிப்பைக் கொண்டிருந்த நம்மிடம் இருந்த முந்தைய உதாரணங்களில் ஒன்றில் உள்ள நியூமன் எல்லை நிபந்தனையாகும் ஆகவே அது டிரிக்லெட் எல்லை நிபந்தனை எனவே எனக்கு ஒரு எல்லை நிபந்தனை இருக்கும்போது வழித்தோன்றல் வகைக்கெழு குறிப்பிடப்பட்டிருக்கும் இது முந்தைய உதாரணங்களில் ஒன்றில் உள்ள நியூமன் எல்லை நிபந்தனையாகும் இது எல்லையில் குறிப்பிடப்பட்ட மதிப்பைக் கொண்டிருந்தது எனவே அது டிரிக்லெட் எல்லை நிபந்தனை இப்போது இந்த எடுத்துக்காட்டுக்கும் உதாரணம் 2 க்கும் உள்ள ஒரே வித்தியாசம் நாம் டிரிக்லெட் நிபந்தனையைப் பயன்படுத்தியது இந்த நியூமன் எல்லை நிபந்தனையின் காரணமாக தான் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நான் இந்த வடிவத்தில் இருக்குமாறு எனது u ஐ தேர்வு செய்ய வேண்டும் எனவே கீழ்க்கண்ட வடிவத்தில் இருக்க u x y ஐத் தேர்வுசெய்க எனவே நாம் வகைக்கெழுவை எடுத்துக் கொண்டால் வகைக்கெழு நியூமன் நிபந்தனையை பூர்த்தி செய்யும் என்பது இந்த குறிப்பிட்ட சார்பு v டிரிக்லெட் நிபந்தனையைபூர்த்தி செய்யும் என்பதைக் குறிக்கும் எனவே இதை எனது தீர்வாக நாம் தேர்வுசெய்தால் டிரிக்லெட் நிபந்தனையை v திருப்திப்படுத்தினால் அதனுடன் தொடர்புடைய நியூமன் எல்லை நிபந்தனையை u திருப்திப்படுத்துகிறது ஏனெனில் u என்பது v இன் தொகையாகும் எனவே இதன் பொருள் குறிப்பாக v க்கு நாம் ஏற்கனவே தீர்வு கண்டோம் எனவே முந்தைய எடுத்துக்காட்டில் எனது மாறி y இந்த மாறி η ஆல் மாற்றப்படுவதைக் கவனியுங்கள் எனவே நான் இந்த தொகையில்பிரதியிடப் போகிறேன் மற்றும் பின்வரும் தொகையிடுதலுடன் நான் இருக்கிறேன் ஆகவே நான் சில தொகை தொகையிடுதல்களை மறுசீரமைத்துள்ளதால் இது எனக்குக் கிடைக்கிறது எனவேஎன்னிடம் உள்ள y எதிர்மறை அல்ல இப்போது இந்த தொகையை உடனடியாக மதிப்பீடு செய்ய முடியும் இந்த தொகை η வைப் பொருத்து என்பதை நாம் காணலாம் மேலும் நான் எனது பதிலைப் பின் வருமாறு பெறப் போகிறேன் எனவே இந்த தொகையை மேலும் மதிப்பீடு செய்வது f க்கு வழங்கப்பட்ட மதிப்பு என்ன என்பதைப் பொறுத்தது எனவே y ஐப் பற்றிய கூடுதல் தகவல்கள் நம்மிடம் இல்லாததால் இந்த பதிலை இத்தோடு விட்டுவிடலாம் ஆகவே நான் மற்றொரு உதாரணத்திற்குச் செல்வதற்கு முன் நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இந்த நான்கு எடுத்துக்காட்டுகளில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அதே யோசனைகளுடன் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு சாத்தியமான பயிற்சிகள் எனவே குறிப்பாக மாணவர்கள் வெப்ப சமன்பாட்டிற்கான தீர்வுகளைப் பார்க்கலாம் வெப்ப சமன்பாட்டின் மூலம் நான் என்ன சொல்கிறேன் என்பதை ஆன்லைனில் பாருங்கள் எனவே 1 D வெப்ப சமன்பாட்டில் 1 பரிமாணத்தை எந்த மூலமும் அல்லது முடிவும் இல்லாமல் சொல்லலாம் எனவே இது மிகவும் எளிமையான இரண்டாவது வரிசை பகுதி வகைக்கெழு சமன்பாடு மற்றும் வெப்ப சமன்பாட்டிற்கான தீர்வைக் கண்டுபிடிக்க ஃபோரியர் உருமாற்றத்தின் அதே யோசனை பயன்படுத்தப்படலாம் அல்லது மற்றொரு பயிற்சி 1 D இல் அலை சமன்பாட்டிற்கான தீர்வாக இருக்கலாம் எனவே இவை அனைத்தையும் இப்போது விவரித்த முறை மற்றும் இப்போது விவரிக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகள் மூலம் அறியலாம்